மீண்டும் பாடத்திற்கு வருவோம் தெவெனின்ஸ் தியெரெம் சொல்வது என்னவென்றால் ஒரு லீனியர் டூ டெர்மினல் சர்க்யூட் ஐ வோல்டேஜ் சோர்ஸ் vThevenin மற்றும் ரெசிஸ்ட்டன்ஸ் RThevenin சீரிஸ் இணைப்பில்கொண்ட ஈக்வெலென்ட் Thevenin's equivalent சர்க்யூட்டால் மாற்றலாம் இந்த சர்க்யூட்டில் இது VThevenin இது RThevenin VThevenin என்பது இந்த டெர்மினலில் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் என்று சொன்னேன் RThevenin VThevenin இதை எப்படி பெறுவது RThevenin என்பது இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில் இந்த டெர்மினலில் கிடைக்கும் ஈக்வெலென்ட் ரெசிஸ்ட்டன்ஸ் ஆகும் ஆகவே டெர்மினல் 12 ல் எப்படி ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டறிவது இன்புட் அல்லது ஈக்வெலென்ட் ரெசிஸ்ட்டன்ஸ் கண்டறிவது எப்படி என்று பார்க்கலாம் இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் எனவே இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் என்றால் ஷார்ட் செய்ய வேண்டும் கரன்ட் சோர்ஸ் என்றால் ஓப்பன் செய்ய வேண்டும் நமது நோக்கம் VThevenin RThevenin என்பதை கண்டுபிடிப்பதாகும் இந்த படம் 4 18 ல் உள்ளது ஈக்வெலென்ட் ஆகும் இது V TH இந்த சர்க்யூட் அதற்கு ஈக்வெலென்ட் ஆகும் இந்த இரண்டு சர்க்யூட்டும் இதற்கு ஈக்வெலென்ட் ஆகும் இது லீனியர் 2 டெர்மினல் சர்க்யூட் 4 18 a ல் உள்ளது VThevenin கண்டுடிக்க ஒரு லீனியர் டூ டெர்மினல் சர்க்யூட் 4 18 b ல் உள்ளது RThevenin கண்டுடிக்க ஒரு லீனியர் டூ டெர்மினல் சர்க்யூட் ஆகும் இது Voc VThevenin இது RThevenin இன்புட் ரெசிஸ்ட்டன்ஸ் ஆகும் இந்த லீனியர் டூ டெர்மினல் சர்க்யூட் ஐ எல்லா சோர்ஸ் களும் அப்படியே இருக்கும்போது தீர்க்க வேண்டும் எங்கே இருந்து VThevenin or Vocகிடைக்கும் இந்த இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் ஜீரோ ஆக்கப்பட்ட லீனியர் சர்க்யூட் லிருந்து கிடைக்கும் அவை ஆஃப் செய்யப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் பின்னர் ஈக்வெலென்ட் ரெசிஸ்ட்டன்ஸ் RThevenin அல்லது R input கண்டுபிடிக்கலாம் இப்படி டெர்மினல் 1மற்றும் 2 ல் பார்க்கவேண்டும் இங்கேயும் அப்படியே Voc VThevenin கண்டுபிடிக்கலாம் அதை V12 என்று குறிக்கலாம் இங்கே பாசிடிவ் இங்கே நெகடிவ் நாம் இப்போது இந்த விதத்தையும் பார்க்கலாம் இந்த டெர்மினல் 12 ஐ லோட் ஐ எடுத்துவிட்டு ஓப்பன் சர்க்யூட் ஆக்கினால் இதை ஓப்பன் செய்தால் இணைப்பை எடுத்துவிட்டால் இந்த லோட் துண்டிக்கப்படுகிறது கரன்ட் i 0 ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் டெர்மினல் 1 2 க்கு குறுக்கே வோல்டேஜ் சோர்ஸ் VThevenin க்கு சமமாக இருக்கும் இது இந்த படம் 4 18 b ல் காட்டப்பட்டுள்ளதுஏனென்றால் இது இரண்டும் ஈக்வெலென்ட் சர்க்யூட்கள் இப்படி VThevenin என்பது இந்த டெர்மினல்க்கு குறுக்கே ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் ஆகும் படம் 19 a ல் கொடுக்கப்பட்டுள்ளது VThevenin Voc ஆகவே VThevenin Voc இந்த லோட் ஐ டெர்மினல்12 லிருந்து துண்டித்துவிட்டீர்கள் என்று பொருள் லீனியர் சர்க்யூட்டில் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அல்லது RThevenin பார்க்கும்போதுஇந்த இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் ஆஃப் செய்யப்பட்டிருக்க வேண்டும் டெர்மினல் 1மற்றும் 2 ஓப்பன் சர்க்யூட்டெட் லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் துண்டிக்கப்பட்டிருக்கும் எல்லா இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் ஆஃப் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இந்த 4 18 a உள்ள சர்க்யூட்டின் டெர்மினல் 12 ல் இன்புட் ரெசிஸ்ட்டன்ஸ் அல்லது ஈக்வெலென்ட் ரெசிஸ்ட்டன்ஸ் இந்த 4 18 b உள்ள சர்க்யூட்டின் RThevenin க்கு சமமாக இருக்கும் ஏனென்றால் இந்த இரண்டு சர்க்யூட்டும் ஈக்வெலென்ட் RThevenin என்பது டெர்மினல் 1 2 ல் இன்புட் ரெசிஸ்ட்டன்ஸ் ஆகும் இந்த படத்தில் உள்ளது போன்று இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் ஆஃப் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இது RThevenin எடுத்துக்காட்டை பார்க்கும்போது எல்லாம் புரியும் இந்த சர்க்யூட் 19 b ஐ மாற்றி வரையலாம் இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் ஆஃப் செய்த நிலையில் இந்த டெர்மினல் 1 மற்றும் 2 லிருந்து பார்க்கவேண்டும் இது R input அல்லது RThevenin எனவே தெவெனின் தியெரெம் சர்க்யூட்டை எளிமைப்படுத்த உதவுகிறது சர்க்யூட் அனாலிசிஸ் ல் இது மிகவும் முக்கியமானதாகும் எனவே பெரிய சர்க்யூட்டை ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் ஒரு ரெசிஸ்ட்டர் மட்டும் உள்ள எளிமையான சர்க்யூட்டாக மாற்றலாம் இந்த மாற்றியமைக்கும் நுட்பம் சர்க்யூட் வடிவமைப்பதில் வல்லமையான கருவியாகும் ரெசிஸ்ட்டன்ஸ் RThevenin கண்டுபிடிக்க இரண்டு நிகழ்வுகளை கவனிக்க வேண்டும் முதலில் நெட்வொர்க்கில் எந்த ஒரு டிபெண்டென்ட் சோர்ஸ் இல்லாதிருந்தால் இன்டிபெண்டென்ட் சோர்ஸ் அனைத்தையும் ஆஃப் செய்துவிட்டு RThevenin தீர்மானிக்கவும் அது நெட்வொர்க்கின் டெர்மினல் 12 ல் பார்க்கும்போது கிடைக்கும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அது படம் 19 b ல் காட்டப்பட்டுள்ளது அந்த நெட்வொர்க்கில் இன்டிபெண்டென்ட் சோர்ஸ் இருந்தால் இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் எல்லாவற்றையும் ஆஃப் செய்யவேண்டும் டிபெண்டென்ட் சோர்ஸ் இருந்தால் RThevenin கண்டுபிடிப்பது சற்று வேறுபடும் ஆனால் இன்டிபெண்டென்ட் சோர்ஸ் ஆஃப் செய்யவேண்டும் டிபெண்டென்ட் சோர்ஸ் ஐ அல்ல நீங்கள் என்ன செய்யவேண்டும் வோல்டேஜ் சோர்ஸ் V0 டெர்மினல் 12 ல் கொடுக்கவேண்டும் இது V0 இந்த V0 ன் மதிப்பு 0 1 volt அல்லது 1 volt அல்லது 2 volt என எதுவும் இருக்கலாம் அதன் விளைவாக கிடைக்கும் கரன்ட் i0 RThevenin என்பது V0 i0 இந்த வோல்டேஜ் சோர்ஸ் V0 நீங்கள் மாற்றாக கரன்ட் சோர்ஸ் கூட வைக்கலாம் அது i0 படம் 20 b ல் உள்ளது போன்று கரன்ட் சோர்ஸ் அல்லது வோல்டேஜ் சோர்ஸ் டெர்மினல் 12 க்கு இடையே வைக்கலாம் voltage V0 மற்றும் RThevenin V0 R0 கண்டுபிடிக்கலாம் i0 1 ஆம்பியர் அல்லது 2 ஆம்பியர் எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் லீனியாரிட்டி பண்புப்படி RThevenin ஒரே மதிப்பாகத்தான் இருக்கும் V0 மற்றும் i0 க்கு எந்த மதிப்பையும் வைக்கலாம் உதாரணமாக V0 10 volt அல்லது i0 1 ஆம்பியர் அல்லது எதேனும் ஒரு மதிப்பு இதுபோல் ஒரு சர்க்யூட் இருந்தால் இண்டிபெண்டென்ட் சோர்ஸ்களையும் ஜீரோவாக்கவேண்டும் ஆஃப் செய்யவேண்டும் ஆனால் இங்கே டிபெண்டென்ட் சோர்ஸ் உள்ளதுஅப்படியென்றால் டெர்மினல் 12 ல் வோல்டேஜ் சோர்ஸ் V0 இணைத்து i0 கண்டுபிடிக்கலாம் V0 1 volt அல்லது 2 volt எதுவாகவும் இருக்கலாம் RThevenin V0 i0 அல்லது கரன்ட் சோர்ஸ் i0 டெர்மினல் 1 2 ல் இணைத்து V0 கண்டுபிடிக்கலாம் அதிலிருந்து RThevenin V0 i0 என்று கண்டுபிடிக்கலாம் நீங்கள் i0 எதாவது ஒரு மதிப்பு 0 1 ஆம்பியர் அல்லது 0 5 ஆம்பியர் எடுக்கலாம் எப்படியென்றாலும் RThevenin ஒரே மதிப்பாகத்தான் கிடைக்கும் ஆனால் டிபெண்டென்ட் சோர்ஸ் இருக்க வேண்டும் இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் இருந்தால் ஆஃப் செய்யவேண்டும் டிபெண்டென்ட் சோர்ஸ் இருந்தால் இந்த முறையை பயன்படுத்த வேண்டும் டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் அல்லது வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் இந்த முறையில் RThevenin காணவேண்டும் ஆனால் ஒரு சுவாரசியமான விஷயம் டிபெண்டென்ட் சோர்ஸ் இருந்தால் நடக்கலாம் அதாவது RThevenin நெகடிவ் மதிப்பு கூட கிடைக்கலாம் அப்போது V i R அதற்கு சர்க்யூட் பவர் கொடுப்பதாக அர்த்தம் டிபெண்டென்ட் சோர்ஸ் இருந்தால் இதுபோல் நடக்க வாய்ப்புண்டு தெவெனின்ஸ் தியெரெத்தில் டிபெண்டென்ட் சோர்ஸ் இருந்தால் இதுபோல் RThevenin நெகடிவ் மதிப்பு கூட கிடைக்கலாம் சர்க்யூட் பவர் கொடுப்பதாக அர்த்தம் அதுபோன்ற ஒரு உதாரணம் பின்னர் பார்க்கலாம் RThevenin நெகடிவ் ஆக இருக்கலாம் இந்த படம் 21 ல் உள்ள சர்க்யூட்டின் டெர்மினல் 12 க்கு இடதுபுறம் உள்ளதற்கு தெவெனின் ஈக்வெலென்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்கவும் பின்னர் RL 8 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ல் செல்லும் கரன்ட் என்ன என்று கண்டுபிடிக்கவும் இதுதான் சர்க்யூட் இது டெர்மினல் 12 தெவெனின் தியெரெம் பயன்படுத்தி இந்த 8 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் ல் செல்லும் கரன்ட் என்ன என்று பார்க்க வேண்டும் முதலில் இதை ஓப்பன் செய்யவேண்டும் பின்னர் வோல்டேஜ் VThevenin Voc கண்டுபிடிக்கவேண்டும் அதாவது ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் ஓப்பன் செய்தவுடன் R input RThevenin கண்டுபிடிக்கவேண்டும் எப்படி செய்வது இந்த ஈக்வெலென்ட் ஸ்டெப் 2 ல் உள்ளதற்கு சென்றால் இரண்டு விஷயம் உள்ளது ஒன்று VThevenin மற்றொன்று RThevenin ஆனால் முதலில் இந்த RLஐ டெர்மினல் 1 2 ல் இருந்து ஓப்பன் செய்ய வேண்டும் RThevenin கண்டுபிடிக்க இதை ஓப்பன் செய்ய வேண்டும் டிபெண்டென்ட் சோர்ஸ் எல்லாம் ஆஃப் செய்யவேண்டும் அதாவது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஓப்பன் செய்ய இது ஓப்பன் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RThevenin கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது ஓப்பன் ஏனென்றால் கரன்ட் சோர்ஸ் ஓப்பன் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்டெட்அப்போதுதான் நீங்கள் ஈக்வெலென்ட் சர்க்யூட் பெறமுடியும் ஏனென்றால் எல்லா இன்டிபெண்டென்ட் சோர்ஸ் ஆஃப் செய்யப்பட வேண்டும் எனவே இதை வெளியே எடுக்க வேண்டும் இது ஷார்ட் செய்ய வேண்டும் பின்னர் ஈக்வெலென்ட் ரெசிஸ்ட்டன்ஸ் RThevenin பார்க்கமுடியும் அதை இங்கே வரைந்துள்ளோம் கரன்ட் சோர்ஸ் ஓப்பன் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்டெட் இந்த டெர்மினல் 1 மற்றும் 2 ல் இருந்து பார்க்க வேண்டும் RThevenin கிடைக்கும் அடுத்து VThevenin பார்க்க வேண்டும் இதற்கு குறுக்கே இந்த 8 Ω ரெசிஸ்டன்ஸ் எடுத்துவிட்டால் இது ஓப்பன் இந்த இடத்தில் கிடைக்கும் வோல்டேஜ் VThevenin அதாவது Voc ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இது Voc மற்றும் சர்க்யூட்டின் மற்ற பகுதிகள் மாறாமல் அப்படியே இருக்கும் இங்கே 2 ஆம்பியர் இன்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் மற்றும் இது உள்ளது இதிலிருந்து RThevenin கிடைக்கும் VThevenin ஐ கண்டுபிடிக்க முடியும் இது ஓப்பன் எனவே 2 5 Ω ரெசிஸ்ட்டரில் கரன்ட் எதுவும் போகாது அடுத்து RThevenin என்ன என்று பார்க்க வேண்டும் இந்த 2 Ω மற்றும் 6 Ω இரண்டும் பேர்லெல் எனவே ஈக்வேலென்ட் RThevenin 6 2 12 8 32 இதுவும் 2 5 Ω ம் சீரிஸ் 2 எனவே 1 5 2 5 4 Ω அதாவது RThevenin 4 Ω RThevenin கண்டுபிடிக்க இன்டிபெண்டென்ட் சோர்ஸ் ஆஃப் செய்யவேண்டும் இது RThevenin அதன் விடை அங்கே உள்ளதுஇது தான் RThevenin இப்போது VThevenin க்கு வருவோம் லூப் கரன்ட் எடுத்து இந்த சர்க்யூட்டை தீர்வு கண்டால் VThevenin கிடைக்கும் நிறைய சர்க்யூட் தீர்வு கண்டுள்ளோம் இங்கே மெஷ்ஈக்வேசன் எழுதியுள்ளேன் இந்த லூப் ல் K V L பயன்படுத்தலாம் இந்த கரன்ட் 2 ஆம்பியர் மேல் நோக்கி i2 இப்படி i2 இப்படி கீழ்நோக்கி i2 2 ampere i2 தெரியும் i1 பார்க்க வேண்டும் K V L இந்த லூப் ல் பயன்படுத்தலாம் இந்த மெஷ் ல் 2 x i1 இப்படி 2 i1 i1 கீழ்நோக்கி i2 மேல்நோக்கி எனவே 6x - டெர்மினல் முதலில் 16 0 இதில் i2 2 என்று போடலாம் 6 xi1 2 இதிலிருந்து i1 என்ன என்று கண்டுபிடிக்க முடியும் i1 0 5 ஆம்பியர் என்று கிடைக்கிறது i1 i1 0 5 ஆம்பியர் என கண்டுபிடித்தோம் அடுத்து VThevenin என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் அவைஎல்லாம் அந்த கணக்கில் உள்ளது நான் K V L இப்படி பயன்படுத்தியுள்ளேன் அதன் வழியாய் கரன்ட் செல்லாது அது ஓப்பன் சர்க்யூட் கரன்ட்0 இப்படி செய்தால் கீழ்நோக்கி i1 i2 VThevenin 0 ஏனென்றால் டெர்மினல் முதலில் வருகிறது i2 2 2i10 5 எனவே 2 5 x 6 VThevenin 15 volt VThevenin 15 volt அந்த லூப் ல் K V L பயன்படுத்தலாம் அந்த முறையிலும் கணக்கிடலாம் அதே விடை VThevenin 15 volt கிடைக்கும் அது 15 volt இங்கே i1 0 5 ஆம்பியர் VThevenin மற்றும் RThevenin கண்டுபிடித்த பின்னர் இங்கே RThevenin 4 Ω இதுதான் தெவெனின் ஈக்வெலென்ட் சர்க்யூட் VThevenin 15 volt RThevenin பார்த்தோம் RL 8 Ω இவையிரண்டும் சீரிஸ் that அதாவது i L VThevenin RThevenin RL அது i L RThevenin RL VThevenin 15 volt RThevenin 4 8 எனவே 15 12 1 25 ஆம்பிய்ர் இப்படி RL வழியாக செல்லும் கரன்ட் தெவெனின்ஸ் தியெரெம் Thevenin's theorem மூலமாக கண்டுபிடிக்கலாம் இதுதான் தெவெனின்ஸ் தியெரெம் மற்ற மெஷ் அனாலிசிஷ் நோடல் அனாலிசிஷ் முறைகளில் செய்தாலும் இதே விடையே கிடைக்கும் கரன்ட் RL வழியாக செல்லும் கரன்ட் அதே விடை தான் வரும் இந்த RL மீண்டும் மீண்டும் மாறிக்கொண்டே இருந்தால் என்ன செய்வது ஏன் தெவெனின்ஸ் தியெரம் மிகவும் முக்கியமானது இங்கே RL 8 Ω என்று இருக்கிறது அதை மாற்றி RL 10 அல்லது RL 6 என்று எடுத்தால் நோடல் அனாலிசிஸ் மெஷ் அனாலிசிஸ் முறைகள் பயன்படுத்தினால் ஒவ்வொரு முறையும் முழு சர்க்யூட்டிற்கும் தீர்வுகான வேண்டும் ஆனால் இங்கே VThevenin மற்றும் RTheveninதெரியும் கரன்ட் i L பல்வேறு RL க்கு பார்ப்பது சுலபம் RL ஐ இந்த ஈக்வெலென்ட் சர்க்யூட்டில் இப்படி சீரிஸ் இணைத்தால் போதும் RL' RL என்பது வேரியபிள் அதன் அடையாளம் இப்படி எனவே இது தான் தெவெனின்ஸ் தியெரெத்தின்Thevenin's theorem நன்மையாகும் இதுதான் தெவெனின் ஈக்வெலென்ட் மற்றும் RThevenin ஆகும் இப்போது RL மாறுவதாக இருந்தால் RL 10 Ω என்றால் RL 6 Ω என்றால் i L VThevenin RThevenin RL இங்கே VThevenin மற்றும் RThevenin இரண்டும் மாறாத ஒரே மதிப்பாக உள்ளது RL மட்டுமே மாறுவதாக இருக்கும் இந்த எளிய சர்க்யூட்டில் கரன்ட் கணக்கிடலாம் எனவே முழு சர்க்யூட்டையும் மீண்டும் மீண்டும் தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இதுதான் தெவெனின்ஸ் ஈக்வெலென்ட் சர்க்யூட்டின்Thevenin's equivalent circuit நன்மையாகும் RL மட்டுமே மாறுகிறது இப்படி தான் செய்ய வேண்டும் மற்றொரு விஷயம் இந்த உதாரணம் 9 ல் VThevenin ஐ நோடல் அனாலிசிஸ் பயன்படுத்தி தீர்மானிக்கவும் இந்த சர்க்யூட்டுக்கு நோடல் அனாலிசிஸ் பயன்படுத்தி VThevenin தீர்மானிக்கவும் இது உதாரணம் 9 உதாரணம் 10 க்கும் அதே சர்க்யூட் தான் இந்த நிகழ்வில் 2 5 Ω ரெசிஸ்ட்டரை தவிர்த்துவிடலாம் ஏனென்றால் அதில் கரன்ட் எதுவும் போகாது அது ஓப்பன் எனவே அதில் கரன்ட் எதுவும் போகாது VThevenin பார்க்கும்போது இப்படி எடுக்க வேண்டும் VThevenin மேலே அம்புக்குறி மேல்நோக்கி இருப்பதால் இந்த டெர்மினல் பொதுவான டெர்மினல் ஆகும் ஆகவே இங்கே என்ன VThevenin இருக்கிறதோ அதே VThevenin தான் இங்கேயும் இருக்கும் இங்கே எந்த எலெக்ட்ரிக்கல் எலெமென்ட் ம் இணைக்கப்படவில்லை இது VThevenin இதுவும் VThevenin நீங்கள் எளிதாக நோடல் அனாலிசிஸ் மூலம் கணக்கிடலாம் இந்த நிகழ்வில் இது VThevenin இது மற்றும் இது க்ரௌண்ட் முதலில் K V L பயன்படுத்தலாம் இதில் இந்த டைரெக்சனில் போகும் கரன்ட் I அது 2 x i பிறகு VThevenin டெர்மினல் 16 volt எனவே 16 0 i 16 VThevenin 2 இந்த கரன்ட் i இந்த டெர்மினல் ல் செல்கிறது அந்த நோட் ல் K C L பயன்படுத்தலாம் இதில் செல்லும் கரன்ட் 16 VThevenin 2 இதுதான் கரன்ட் இதில் போவது VThevenin 6 6 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் மற்றும் 2 ஆம்பியர் இந்த 2ஆம்பியர் இங்கே நுழைகிறது 2 16 VThevenin 2 VThevenin 6 இதை தீர்வுகண்டால் விடை கிடைக்கும் இதுவரை நாம் செய்தது என்ன16 VThevenin 2 2 VThevenin 6 இதை தீர்வுகண்டால் VThevenin 15 volt என்று அதே விடை கிடைக்கும் அடுத்து மற்றொரு கணக்கு இந்த படத்திற்கு தெவெனின் ஈக்வெலென்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்கவும் இங்கே ஒரு இண்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் மற்றும் ஒரு டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் உள்ளது இது டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இது இண்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் இது Vx என்பது Vx 4 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் குறுக்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகும் இது டெர்மினல் 12 தெவெனின் ஈக்வெலென்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்க வேண்டும் இது VThevenin மற்றும் RThevenin மற்றும் ஒரு இண்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ்இருக்கிறது இங்கே ஒரு டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் உள்ளது ஒரு இண்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ்RThevenin கண்டுபிடிக்கும்போது இந்த இண்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ்ஆஃப் செய்யவேண்டும் இண்டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ்ஆஃப் செய்யவேண்டும் அது அங்கே இருக்கக்கூடாது அடுத்து டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு டெர்மினல் 12 க்கு இடையில் ஒரு கரன்ட் சோர்ஸ் அல்லது வோல்டேஜ் சோர்ஸ் வைத்து அதற்கு ஏதேனும் ஒரு மதிப்பு கொடுத்து RThevenin கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு டிபெண்டென்ட் சோர்ஸ் இது கரன்ட் சோர்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அது அங்கே இல்லை 5 ஆம்பியர் அங்கே இருக்கக்கூடாது அது ஆஃப் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அது ஓப்பன் ஆனால் இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் V0 1 வோல்ட் 2 வோல்ட் அல்லது 3 வோல்ட் என்று ஏதேனும் ஒரு மதிப்பை இணைக்கவேண்டும் ஏதேனும் ஒரு மதிப்பை எடுக்கலாம் ஒரு எண் மதிப்பு அவ்வளவுதான் இப்போது இந்த சர்க்யூட்டை தீர்வு கண்டு RThevenin கணக்கிடலாம் டிபெண்டென்ட் சோர்ஸ் வரும்போது கொஞ்சம் கணக்கு சிக்கலாகிறது ஆனால் சுலபமாக தீர்வு காணமுடியும் அப்படி செய்தால் i0 1 6 ஆம்பியர் என்று கிடைக்கிறது Vx கண்டுபிடிப்பதை உங்களிடம் விட்டுவிடுகிறேன் நீங்களே தீர்வு காணும்படி ஒரு பயிற்சியாக கொடுக்கிறேன் நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் இன்னும் ஏசி சர்க்யூட் சிங்கிள் பேஸ் 3 பேஸ் எல்லாம் நடத்த வேண்டும் எனவே நீங்களே செய்யவும் இங்கே எல்லாம் K V L ஈக்வேசன் தான் i0 க்காக தீர்வுகாணவும் இங்கே ஒன்று i3 உள்ளது அதை இப்படி எடுத்துள்ளேன் i0 மேல்நோக்கி உள்ளது எனவே i0 i 3 இந்த நிகழ்வுக்கு i0 1 6 ஆம்பியர் மற்றும் RThevenin V0 i0 இங்கே 1 volt மற்றும் i0 16 எனவே RThevenin 6 ஓம் தெவெனின்ஸ் வோல்டேஜ் Thevenin's கிடைப்பதற்கு இந்த சர்க்யூட்டின் Voc ஐ கண்டுபிடிக்க வேண்டும் அது 20 volt ஆகும் இதையும் நீங்கள் தீர்வு காணவும் அது தான் VThevenin இங்கே கரன்ட் இப்படி எடுக்கிறோம்இதுவும் மேல்நோக்கி எனவே i1 5 ஆம்பியர் நான் சொல்லிக்கொண்டிருந்த நோடல் அனாலிசிஸ் இப்படிதான் வரும் நீங்கள் தீர்வு காணவும் பின்னர் VThevenin கண்டுபிடிக்கவும் VThevenin என்றால் வழக்கம்போல இது இது - அடுத்து அது ஓப்பன் சர்க்யூட் இந்த 2 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் வழியாக எந்த கரன்ட் ம் செல்லவில்லை VThevenin எப்படி கண்டுபிடிப்பது இந்த டெர்மினல் அதுதான் இதுவும் அதுதான் அதாவது VThevenin க்கு K V L இப்படி பயன்படுத்தவேண்டும் இந்த கரன்ட் i2 இப்படி போகிறது 6 i2 VThevenin 0 என்றால் VThevenin 6 i2 6 i2 அதன் விடை கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதற்கு தீர்வு காணுங்கள் அதன் விடை Voc 20 volt அதாவது VThevenin Voc 20 volt தெவெனின் ஈக்வெலென்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு தீர்வு காணும்படி உங்களிடம் விட்டு விடுகிறேன் இதுதான் தெவெனின் ஈக்வெலென்ட் சர்க்யூட் அது 20 volt அது 6 Ω மற்றும் அது டெர்மினல் 1 மற்றொரு விஷயம் இதை கரன்ட் சோர்ஸ் ஆக மாற்ற நினைத்தால் அதாவது இதை கரன்ட் சோர்ஸ் ஆக மாற்றும்போது டெர்மினல் ஐ பாருங்கள் இது 20 6 ampere அதை பின்னர் பார்க்கலாம் இது 6 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் இது 103 ஆம்பியர் இந்த தெவெனின் ஈக்வெலென்ட் ஐ கரன்ட் சோர்ஸ் ஆக மாற்றும்போது இந்த 6 Ω இதனோடு பேர்லெல் ஆக இருக்கும்